இந்த பகுதியில் வடிவமைப்பு சார்ந்த தேவைகள் பற்றி தொடர்ந்து காணலாம் ஒரு அமைப்பு முறையில் நறுக்கு விசை பங்கீட்டை தளத்திலிருந்து சுவற்றிற்கு பின் தூண்களுக்கு எவ்வாறு செய்வது என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்ற பகுதியின் தொடர்ச்சியாக தளம் அல்லது கட்டிடம் இடப்பெயர்ச்சியின் போது சுழற்சி கொள்ளலாமா அல்லது வேண்டாமா என்பதே கேள்வி ஆகும் இது பொருண்மை மையம் மற்றும் விறைத்தன்மை மையம் சார்ந்தே அமையும் இதனால் எடுத்துக்கொண்ட கட்டமைப்பில் மையப்பிறழ்ச்சி இருந்தாலும் அதிலுள்ள சுவர்களின் அமைப்பு பொருண்மை மையம் மற்றும் விறைத்தன்மை மையத்திற்கு இடையில் மையப்பிறழ்ச்சி இருந்தால் அதில் ஏற்படும் சுழற்சி பற்றி கவனிக்க வேண்டும் ஏனென்றால் பக்கவாட்டு விசையின் மூலம் இடப்பெயர்ச்சி உடன் சேர்ந்து முறுக்கு விசையும் மதிப்பீடு செய்ய வேண்டிவரும் இந்த கணக்கீட்டை செய்வதற்கு சில கட்டமைப்புகளை பார்க்கலாம் அதன்பின் கொடுக்கப்பட்ட திட்ட வடிவத்தில் இடப்பெயர்ச்சி உடன் சுழற்சி ஏற்பட்டாலும் ஏற்படாவிட்டாலும் அதில் உருவாகும் நறுக்கு விசை எப்படி சுவர்களுக்கு பங்கீடு செய்வது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் இதில் நாம் குறிப்பாக விறை இடைத்திரை கொண்ட தளம் அல்லது மேல்கூரை பற்றி காணலாம் அதனால் இங்கே நாம் பரிந்துரை செய்வது விறை இடைத்திரை இருந்தால் மட்டுமே உபயோகிக்க முடியும் சென்ற பாடப் பகுதியில் சுழற்சி இல்லாத இடப்பெயர்ச்சி விறை இடைத்திரை இருப்பதால் ஏற்படும் போது அனைத்து சுவர்களும் சம அளவு இடப் பெயர்தலை சந்திக்கும் அதனால் அந்த சுவர்களுக்கு சார்பு விறைத்தன்மை கொண்டு நறுக்கு விசையை பங்கீடு செய்ய ஏதுவாக இருந்தது அதே சமயம் எடுத்துக்கொண்ட கட்டமைப்பில் பொருண்மை மையம் மற்றும் விறைத்தன்மை மையத்திற்கு இடையில் மையப்பிறழ்ச்சி இருந்தால் அதனை கவனமாக கையாள வேண்டும் ஏனென்றால் குறிப்பிட்ட திசையில் X அச்சு மட்டும் Y அச்சு திசையில் ஏற்படும் நிலநடுக்க விசை கட்டிடத்தின் பொருண்மை மையத்தில் ஏற்படும் அதனால் பொருண்மை மையம் மற்றும் விறைத்தன்மை மையத்திற்கு இடையில் மையப்பிறழ்ச்சி இருந்தால் அந்த கட்டமைப்பில் கூடுதலான சுழற்சி ஏற்பட்டு அதன் விளைவாக கூடுதலான விசை நறுக்கு விசை ஏற்படும் முதலில் இந்த காட்சி வில்லையில் இருக்கும் கட்டமைப்பை காணலாம் சாம்பல் நிற செவ்வகம் ஒட்டுமொத்த பரிமாணத்தை குறிக்கும் இதில் இரண்டு சுவர்கள் விசைகளை எதிர்க்கிறது இதில் இருக்கும் பச்சை நிற குறியீடு X மற்றும் Y அச்சில் ஏற்படும் நிலநடுக்க விசையின் திசைகளை தனித்தனியாக குறிப்பிடுகிறது இவைகள் பொருண்மை மையம் அல்லது விறைத்தன்மை மையம் அமைந்துள்ள நேர் கோட்டில் வரையறுக்க படுகிறது ஒரு கட்டமைப்பை எடுத்து கொண்டால் அதில் இருக்கும் பொருண்மைகள் கொண்டு அதனுடைய புவியீர்ப்பு மையத்தை கண்டுபிடிக்கலாம் அதோடு மட்டுமல்லாமல் விறைத்தன்மை மையத்தையும் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த கட்டமைப்பில் இருக்கும் சிகப்பு நிற குறியீடு விறைத்தன்மை மையத்தை குறிக்கிறது இங்கே இருக்கும் இரண்டு சுவர்கள் செங்குத்து மற்றும் பக்கவாட்டு விசைகள் எதிர்க்கிறது இப்பொழுது நிலநடுக்க விசை X திசையில் இருந்தால் அதனுடைய பாகம் Hx பொருண்மை மையத்தை நோக்கி இருக்கும் அந்த திசையில் விறைத்தன்மை விவரிக்கும் நேர்கோடு ey ஆகும் அதே போன்று Y திசையில் இருந்தால் அதனுடைய பாகம் Hy அந்த திசையில் விறைத்தன்மை மற்றும் பொருண்மை மையத்திற்கு இடையில் இருக்கும் நேர்கோடு மையப்பிறழ்ச்சி ex ஆகும் நம்முடைய குறிக்கோள் கொடுக்கப்பட்டுள்ள கட்டமைப்பிற்கு விறைத்தன்மை மையத்தை வரையறுப்பது அதன் பின் X மற்றும் Y திசையில் ஏற்படும் விசைகளை கூடுதல் முறுக்கு விசை பாகத்தை கணக்கிட்டு பங்கீடு செய்ய முடியும் கொடுக்கப்பட்டுள்ள கட்டமைப்பில் அதனுடைய வடிவத்தைக் கொண்டு அதன் அச்சுகளை தீர்மானம் செய்ய வேண்டும் இதில் இடதுபக்க மூலையில் அச்சு களின் தொடக்கம் எடுக்கப்பட்டுள்ளது அதன்பின் X மற்றும் Y அச்சு தீர்மானிக்கப்படுகிறது பிற பகுதிகளில் வடிவமைப்பு நமக்கு தெரிந்த ஒன்று இப்பொழுது ஒவ்வொரு சுவற்றின் புவியீர்ப்பு மையத்தை தனித்தனியாக கண்டுபிடித்து மற்றும் ஒட்டுமொத்த வடிவமைப்பின் புவியீர்ப்பு மையத்தை கண்டுபிடிக்க வேண்டும் இதனடிப்படையில் நாம் முதலில் விறைத்தன்மை மையத்தை மதிப்பிடலாம் இந்த வரைபடத்தில் விறைத்தன்மை மையத்தை மதிப்பிட்ட பிறகு அதனுடைய பரிமாணத்தை பார்க்கலாம் ஒவ்வொரு பகுதியின் மையக்கோடு மற்றும் விறைத்தன்மை வரையறுக்கும் கோட்டின் இடையில் உள்ள தூரத்தை கவனிக்க வேண்டும் இந்த வரைபடத்தில் மற்றும் விறைத்தன்மை மையத்தை அச்சுக்கு ஏற்றவாறு வரையறுக்கிறது அடுத்து மற்றும் ஏற்றவாறு விசைகள் எதிர்க்கும் பாகம் அதாவது சுவர் 1 மற்றும் சுவர் 2 இரண்டின் x மற்றும் y பரிமாணத்திற்கு ஏற்றவாறும் அதனுடைய மையக் கோட்டிற்கு ஏற்றவாறும் வரையறுக்கிறோம் இப்பொழுது சுவர் 1 ஒன்றில் அதனுடைய மையக் கோட்டிற்கு ஏற்றவாறு மற்றும் வரையறுக்கிறோம் இவை இரண்டும் அந்த ஒரு சுவரின் மையப்பிறழ்ச்சி மற்றும் வரையறுப்பதற்கு உதவி புரியும் அதேபோன்று சுவர் 2 இரண்டிற்கு அதனுடைய விறைத்தன்மை மையத்தை சார்ந்து மற்றும் வரையறுக்க படுகிறது இப்படியாக ஒட்டு மொத்த பரிமாணத்தை கொண்டு சுவர் 1 மற்றும் சுவர் 2 இரண்டிற்கான விறைத்தன்மை மதிப்பீடு செய்யப்படும் இப்பொழுது நிலநடுக்க விசை X அச்சில் இருந்தால் சுவர் 1 மட்டும் கணக்கில் கொண்டால் போதும் சுவர் 2 மூலம் ஏற்படும் எதிர்ப்பு கணக்கில் கொள்ள தேவை இல்லை அதேபோல நிலநடுக்க விசை Y அச்சில் இருந்தால் சுவர் 2 மட்டும் கணக்கில் கொண்டால் போதும் சுவர் 1 மூலம் ஏற்படும் எதிர்ப்பு கணக்கில் கொள்ள தேவை இல்லை பெரும்பாலும் பல கட்டமைப்புகளுக்கு இந்த அனுமானம் மேற்கொண்டு நடுத்தர மதிப்பீடு செய்கிறோம் இங்கே எடுத்துக் கொண்ட கட்டமைப்பு அதில் இருக்கும் சுவர் 1 மற்றும் சுவர் 2 இரண்டிற்கும் சமதள விறைத்தன்மையை இந்த அனுமானம் கொண்டு கண்டுபிடிக்க வேண்டும் சுவர் 1 மற்றும் சுவர் 2 இரண்டின் பரிமாணம் மற்றும் மூல பண்புகள் சார்ந்து வரம்பு கட்டுப்பாடு என்ன என்று முடிவு செய்ய வேண்டும் அதன் பின் k x1 and k y1மற்றும் k x2 and k y2 என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும் முதலில் சுவர் 1 ஒன்றின் விறைத்தன்மை x அச்சின் திசையில் மதிப்பிட்டு சுவர் 2 இரண்டிற்கு விறைத்தன்மை y அச்சின் திசையில் மதிப்பீடு செய்கிறோம் இன்னும் கண்டிப்பான பிழையில்லாத மதிப்பீடு செய்ய வேண்டுமென்றால் சமதள விறைத்தன்மை உடன் சேர்ந்து நிலையில்லாத விறைத்தன்மை மதிப்பீடு செய்யலாம் முதல் படி மையத்தை மற்றும் விறைத்தன்மை மையம் நாம் வரையறுத்த தொடக்கம் சார்ந்து கண்டுபிடிக்க வேண்டும் கொடுக்கப்பட்டுள்ள சுவரின் வடிவமைப்பு எவ்வளவு சிக்கலோ அதனை சார்ந்தது இருப்பினும் எடுத்துக்கொண்ட பரிமாணத்தை சார்ந்தே இந்த மதிப்பீடு அமையும் இதற்கு அடுத்த படியாக இந்த அமைப்பில் X அல்லது Y திசையில் விசை ஏற்பட்டால் என்ன நடக்கும் என்று பார்க்க வேண்டும் X அல்லது Y திசை நோக்கி விசை இருக்கும் போது பொருண்மை மையம் மற்றும் விறைத்தன்மை மையம் இடையிலுள்ள மையப்பிறழ்ச்சியின் காரணமாக இடப்பெயர்ச்சி உடன் சேர்ந்து சுழற்சியும் ஏற்படும் ஆனால் இந்த சுழற்சி விறைத்தன்மை மையத்தை மையமாக கொண்டிருக்கும் விசை பொருண்மை மையத்தை நோக்கி இருப்பதால் சுழற்சி விறைத்தன்மை மையத்தை மையமாக கொண்டிருக்கும் இங்கே ஏற்பட்டுள்ள நெம்புகரம் காரணமாக முறுக்கு விசை கூடுதலாக சுவர் 1 மற்றும் சுவர் 2 இரண்டிலும் விசை ஏற்படும் திசையை சார்ந்து உருவாகலாம் வடிவியல் சார்பில் θ என்பது சுவரில் பக்கவாட்டு விசையின் மூலம் ஏற்படும் சுழற்சி இது விறைத்தன்மை மையத்தில் ஏற்படும் சுவர் 1 ஒன்றின் மையப்பகுதியை சார்ந்து அதில் ஏற்படும் நறுக்குவிசை பகுதிப் பொருளை வடிவியல் கொண்டு வரையறுக்க முடியும் சுவர் 1 ஒன்றில் சுழற்சி θ தெரியும் அதன் பின் இந்த தூர மானது ஆகும் அதே போல் சுவர் 2 சுழற்சியின் காரணமாக அதில் ஏற்படும் மையப்பகுதி நறுக்குவிசை மற்றும் அதன் மூலம் ஏற்படும் நெம்புகரம் இடையிலுள்ள தூரம் என்று மதிப்பிடலாம் இவற்றை பரிமாணம் கொண்டு மதிப்பீடு செய்கிறோம் அதனால் சுவரில் ஏற்படும் நறுக்கு விசை பகுதி பொருள் ஆகும் அதே போல் சுவர் 2 சமதள விறைத்தன்மை சுவரின் திசையை கொண்டு அதில் ஏற்படும் ஏற்படும் நறுக்கு விசை பகுதி பொருள் ஆகும் இந்த கணக்கில் முறுக்கு விசை பகுதியை மதிப்பீடு செய்ய நாம் திருப்புமை அனைத்தையும் கூட்டு செய்ய வேண்டும் மற்றும் வெளிப்புற விசைகள் மூலம் ஏற்படும் திருப்புமை கூட்டி வருவது ஒட்டுமொத்த திருப்புமை Hy x ex Hx x ey ஆகும் இதனை எதிர் கொள்ளப்போவது உள்புறத்தில் ஏற்படும் மீள் திருப்புமை ஆகும் இந்த இடத்தில் சமநிலை இல்லா விசை புறக்கணிக்கப்படுகிறது எடுத்துக்கொண்ட சுவரின் பரிமாணம் அகலம் மற்றும் அடர்த்தி கருதி அதில் ஏற்படும் சமநிலை இல்லா பகுதிகளை புறக்கணித்து சமதள பகுதிகளை மட்டும் கணக்கில் கொள்கிறோம் இங்கே விசை பகுதி உள்புற எதிர் விசை மற்றும் எதிர் திருப்புமை Fx1yr1 மற்றும் நிலநடுக்க விசை ஒற்றை திசையில் கருதினால் Fy2xr2 இரண்டையும் கூட்ட வேண்டும் இதனை Fx1 Fy2 முன்பே கூறியது போல வரையறுக்கலாம் இந்த சமன்பாட்டை மாற்றி எழுதலாம் இதில் எடுத்து கொண்ட அமைப்பின் முனைநிலைமத் திருப்புத்திறன் கொண்டிருக்கும்

அடிப்படையில் இந்த சமன்பாடு கொடுக்கப்பட்ட அமைப்பின் முனைநிலைமத் திருப்புத்திறன் ஆகும் இதனை விறைத்தன்மைக்கு ஏற்ப மாற்றி அமைத்து சுவர் 1 மற்றும் 2 சுவர்களின் மையப்பிறழ்ச்சி கொண்டு அதனுடைய முறுக்கு விசை பகுதியை கணக்கிடலாம் ஆக முறுக்கு விசை பகுதி ஆகும் இதனை கொண்டு எந்த திசையில் இந்த விசை ஏற்படுகிறது என்று தெரிந்து கொள்ளலாம் அதனால் Fx1 கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்திக்கொள்ளலாம் அதேபோல Fy2 கண்டுபிடிக்கலாம் இதன் மூலம் நமக்கு அமைப்பின் பரிமாணம் மற்றும் மொத்த நறுக்கு விசையின் மூலம் Fx1 மற்றும் Fy2 முறுக்கு விசை பகுதியின் மதிப்பீடு கிடைக்கும் இதில் வெளிப்புற திருப்புமை M முன்பே Hxey Hyex என்று வரையறுத்து விட்டோம் இப்பொழுது முறுக்கு விசை பகுதிகளை நிலைநாட்டி விட்டோம் அடுத்து ஒரு சுவரில் நேரடி நறுக்கு விசை இருக்கும் இந்த வகை சுழற்சியுடன் கூடிய இடப்பெயர்ச்சி இதில் இடப்பெயர்ச்சி நறுக்கு விசை ஏற்படுத்தும் சுழற்சி முறுக்கு விசை பகுதிகளை ஏற்படுத்தும் இந்த சுவரில் ஏற்படும் ஒட்டுமொத்த நறுக்கு விசை என்ன என்பதை காணலாம் சுவர் 1 மற்றும் 2 ஏற்படும் நறுக்கு விசை Fxi இடப்பெயர்ச்சி சார்ந்தது அதனை அந்த திசையில் ஏற்படும் நறுக்கு விசை பங்கீடு காரணியுடன் பெருக்குவதால் கிடைக்கிறது சென்ற பகுதியில் பங்கீடு காரணி பற்றி கண்டோம் x திசையில் பங்கீடு காரணி ஆகும் சமதள விறைத்தன்மை X திசையில் உள்ள நேரடி நறுக்கு விசையுடன் பெருக்கி அதன் உடன் முறுக்கு விசை பகுதி கூட்டினால் நமக்கு கிடைக்கும் இதேபோன்று Y திசையில் ஏற்படும் நறுக்கு விசை பங்கீடு செய்வதற்கு Hy பயன்படுத்தி Fy1 மதிப்பீடு செய்கிறோம் நில நடுக்கம் ஏற்படும் பொழுது இந்த சமன்பாடு சுவர் ஒன்று மட்டும் இரண்டு ஏற்படும் ஒட்டுமொத்த நறுக்குவிசை என்ன என்பதை எடுத்துரைக்கிறது இதில் H x மற்றும் H y என்று இரண்டு பகுதிகள் இருக்கின்றன அதற்கு காரணம் பொருண்மை மையம் மற்றும் விறைத்தன்மை மையம் இடையே உள்ள மையப்பிறழ்ச்சி ஆகும் இதனை கொண்டு சுவர் ஒன்று மற்றும் இரண்டு ஏற்படும் ஒட்டுமொத்த நறுக்குவிசை என்ன என்பதை மதிப்பிடலாம் இதில் துளைகள் இருந்தால் எவ்வாறு நறுக்குவிசை பங்கீடு செய்வது என்று முன்பே கூறிய படி பங்கீடு செய்ய வேண்டும் அதற்கு எப்படி பங்கீட்டை மதிப்பிடுவது என்று பல்வேறு முறைகள் கண்டோம் துளைகள் இல்லாத சுவர் என்றால் அதற்கு ஏற்றவாறு வரம்பு கட்டுப்பாட்டை பயன்படுத்த வேண்டும் எடுத்துக் கொண்ட சுவர் பிடிமானம் உடையது என்றால் மொத்த சுவரும் நறுக்குவிசையை அந்த திசையில் எதிர்கொள்ளும் இந்த அனைத்து பரிந்துரைகளும் விறை இடைத்திரை என்ற அனுமானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது நம்முடைய கட்டமைப்பில் மையப்பிறழ்ச்சி இல்லை என்றால் x மற்றும் y திசையில் இடப்பெயர்ச்சி மட்டும் இருக்கும் அதனை கொண்டு சுவர் மற்றும் தூண்களில் ஏற்படும் நறுக்குவிசை என்ன என்று மதிப்பிடலாம் இருப்பினும் சுழற்சி இருந்தால் அதன் மூலம் ஏற்படும் கூடுதல் முறுக்கு விசை மதிப்பிட்டு அதன் பின் தூண்களுக்கு பங்கீடு செய்ய வேண்டும் இடைத்திரையின் வளைமை ஏற்படுத்தும் பங்கினை நாம் முக்கியமாக கவனத்தில் கொள்ளவேண்டும் இதுவரை நாம் கண்டது அனைத்தும் விறை இடைத்திரை என்ற அனுமானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது இப்பொழுது ஒரு கல் கட்டிட அமைப்பில் வலுவூட்ட பட்ட கற்காரை தளங்கள் இருக்கிறது என்று எடுத்துக் கொள்வோம் இந்த அமைப்பில் போதிய அளவு சமதள விறைத்தன்மை இருக்கும் இது தளங்களின் வளைவு மூலம் ஏற்படும் சமநிலை இல்லா விறைத்தன்மை இல்லை என்று நினைவு கூறவேண்டும் இங்கே நாம் பார்ப்பது தளங்களின் சமதள உருவமாற்றம் மற்றும் சமதள விறைத்தன்மை ஆகும் அதனால் வலுவூட்ட பட்ட கற்காரை போன்ற அமைப்பில் நாம் காண்பது விறை இடைத்திரை ஆகும் இந்த அனுமானம் வலுவூட்ட பட்ட கற்காரை அமைப்புகளுக்கு பொருந்தும் அதுவே பிற அமைப்பு உதாரணத்திற்கு மரக்கட்டை தளங்கள் இருக்கிறது என்று எடுத்துக் கொள்வோம் மரக்கட்டை மற்றும் கல் கட்டிட அமைப்பை எடுத்துக் கொண்டால் அதில் விறை இடைத்திரை இருக்கும் என்று கூற முடியாது அந்த சூழலில் நம்முடைய அமைப்பு விறை இடைத்திரை கொண்டதா அல்லது வளைமை இடைத்திரை கொண்டதா என்று பரிசோதிக்க வேண்டும் இதற்கு தேவையான நெறிமுறைகளை IS 1893 குறிமுறை நூலிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த நூல் விறை இடைத்திரை மற்றும் வளைமை இடைத்திரை என்ன என்று வரையறுக்கிறது இதனைக் கொண்டு விறை இடைத்திரை சார்ந்த கணக்கிடுதல் முறையை பயன்படுத்துவதா இல்லை வேண்டாமா என்று கவனமாக கையாளமுடியும் அடுத்து தளத்தின் விறை இடைத்திரை வரையறுப்பது பொதுவாக ஒரு தளத்தின் உயர்ந்த பட்ச பக்கவாட்டு இடப்பெயர்ச்சி அதனுடைய வடிவ மாற்ற அமைப்பின் சராசரி இடப்பெயர்ச்சி விட 1 2 இரண்டிற்கு அதிகமாக இருந்தால் அவற்றை வளைமை இடைத்திரை என்று கூறலாம் அதனால் முதலில் சராசரி இடப்பெயர்ச்சி என்ன என்று மதிப்பிட வேண்டும் அதனை 1 2 உடன் பெருக்கி வரும் மதிப்பை வைத்து ஒப்பிட்டுப் பார்க்க வேண்டும் அமைப்பில் ஏற்படும் இடப்பெயர்ச்சி இதனைவிட அதிகமாக இருந்தால் அந்த இடை திரை விறை இடைத்திரை என்று எடுத்து கொள்ள முடியாது பல்வேறு குறிமுறை நூல் இடைத்திரைக்கான வரையறையை கிட்டத்தட்ட இந்த செயல்முறை போலவே எடுத்துரைக்கிறது இதுவே நம்முடைய IS குறி முறை நூலிலும் பின்பற்றப்படுகிறது இங்கே இருக்கும் கோடிட்ட இடங்கள் கொண்ட சாம்பல் பெட்டி நம்முடைய அசல் அமைப்பு முறை ஆகும் பிறகு பக்கவாட்டு விசையின் மூலம் இடைத்திரையின் சமதள இடப்பெயர்ச்சி ஏற்படுகிறது இந்த இடைத்திரை இடம் பெயர்வதால் ஏற்படும் இடப்பெயர்ச்சி Δ1 மற்றும் Δ2 ஆகும் இவை இரண்டும் வேறு வேறு மதிப்புடையவை ஆனால் இடைப்பட்ட அளவை மற்றும் பிற இடத்தினை விட இதனுடைய மதிப்பு பெரிதாக இருக்கும் இங்கே நாம் எடுத்திருப்பது இடைப்பட்ட அளவில் ஏற்படும் இடப்பெயர்ச்சி இதனுடைய சராசரி மதிப்பு இப்பொழுது இந்த இடைப்பட்ட மதிப்பு அல்லது பிற இடங்களில் ஏற்படும் மதிப்பு சராசரி மதிப்பு 1 2 உடன் பெருக்கி வரும் மதிப்பை விட அதிகமா என்று பார்க்க வேண்டும் நம்முடைய சராசரி மதிப்பு ஆகும் இந்த மதிப்பை கொண்டு வலுவூட்டப்பட்ட கற்காரை தளங்கள் சரி பார்க்க வேண்டும் இவை சுவர்களில் விறைத்தன்மை சார்ந்தும் இருக்கும் பிழையில்லாத மதிப்பீடு செய்யும் பொழுது இதனை கொண்டு சரி பார்த்து கொள்ளலாம் இருப்பினும் இந்த பாடப் பகுதியின் தொடக்கத்தில் நாம் பார்த்த மதராஸ் வகை மேல்தள கூரை அல்லது குறைதூக்கல் கமான் வகை தளங்கள் போன்ற வகை அமைப்புகளுக்கு இந்த விறை இடைத்திரை தேவை பொருந்தாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் முன்பே கண்ட பொருண்மை மையம் விறைத்தன்மை மையம் மற்றும் முறுக்கு விசை கொண்டு கணிக்க முடியாது ஏனென்றால் வளைமை இடைத்திரை அமைப்புகளுக்கு இவை எதுவும் பொருந்தாது அப்படியானால் வளைமை இடைத்திரை அமைப்புகளுக்கு எவ்வாறு நிலநடுக்க வடிவமைப்பு செய்வது ஒரு தரைப்பட அமைப்பை எடுத்துக்கொள்வோம் அதில் மூன்று சுவர்கள் 12 மற்றும் 3 இருப்பதாக அனுமானம் செய்து கொள்வோம் நாம் காண இருப்பது ஒரு திசையில் ஏற்படும் நிலநடுக்கம் இங்கே இருக்கும் Y திசை உறழ் பொருண்மை Hy சீராக பரவிய சுமையாகும் இதனை 123 மூன்று சுவர்களும் எதிர்க்கவேண்டும் இதனால் ஏற்படும் F1F2 மற்றும் F3 என்ன அதை எப்படி கணக்கிடு போகிறோம் இங்கே விறைஇடைத்திரை இல்லை என்பதால் சார்பு விறைத்தன்மை மற்றும் பங்கீடு காரணி பயன்படுத்த முடியாது இங்கே நடப்பது என்ன எப்படி சுமைகள் இடமாற்றம் செய்வது முழுவதுமான வளைமை இடைத்திரை இருக்கும்போது அங்கே இருக்கும் சுவர் பக்கவாட்டு விசையை கிளை பரப்பளவு கொண்டு எதிர்க்கும் சுவர்களுக்கு இடையே உள்ள இடைவெளி L1 மற்றும் L2 என்ன என்று நமக்கு தெரிந்து இருக்க வேண்டும் சுவர் 1 மற்றும் 2 இரண்டில் ஏற்படும் மொத்த விசை பங்கீடு செய்ய L1 இன் பாதி சுவர் ஒன்றிருக்கும் மீதம் சுவர் இரண்டிற்கும் பங்கீடு செய்ய வேண்டும் அதேபோல L2 இன் பாதி சுவர் இரண்டிற்கும் மீதம் சுவர் மூன்றிற்கும் பங்கீடு செய்ய வேண்டும் முதலில் கிளை பரப்பளவு கண்டுபிடித்து தளத்தில் ஏற்படும் மொத்த விசையை கண்டுபிடித்து அதனை மூன்று பரப்பளவுக்கு பங்கிட்டு L12 L22 அதன்பின் ஒன்றாக கூட்டல் வேண்டும் அதனால் Hy ஏற்ப சமநிலை கிடைக்கும் விறைஇடைத்திரை அமைப்பில் நறுக்கு விசையை கண்டுபிடித்து கணக்கிடுவதற்கும் இதற்கும் பல வேறுபாடு இருக்கிறது புதுமையான கட்டுமானங்களில் வலுவூட்டப்பட்ட கற் காரை தளங்கள் இருப்பதால் அவைகளை வளைமை இடைத்திரை அமைப்பாக கருதுவதில்லை அதனால் இந்த வகை வடிவமைப்பு பெரிதும் செய்யப்போவது இல்லை இப்பொழுது இந்த ஒட்டுமொத்த செயல் முறை அதாவது நிலநடுக்க உள்ளீடு சுவர்கள் வடிவமைப்பு தூண்களின் வடிவமைப்பு அதற்கு தேவையான நறுக்கு விசை வளை திருப்புமை அச்சு விசை அனைத்தும் நம்மிடம் இருக்கிறது இதற்கு அடுத்து பகுதி வடிவமைப்பு பற்றி தொடங்கின நம்மிடம் விசைகள் இருக்கிறது இதைக் கொண்டு சமதள வளைமை சுவர் வடிவமைப்பு சமநிலை இல்லாத வளைமை சுவர் வடிவமைப்பு செய்யலாம் இவற்றை P M இடையீடு வரைபடம் கொண்டு செய்யலாம் அதேபோன்று நறுக்கு விசை மற்றும் அச்சு விசை வடிவமைப்பு செய்யலாம் இத்துடன் பகுதி முதல் அமைப்பு வரையிலான வடிவமைப்பு முடிகிறது அடுத்து பகுதி வடிவமைப்பு நாம் முதலில் தொடங்கிய பொழுது ஒருசில குறிப்பிட்ட தகவல்களை பார்க்கவில்லை உதாரணத்திற்கு ஒரு சாதாரண கட்டிடத்தை எடுத்துக் கொள்வோம் அதற்கு 1905 நூல் பரிந்துரை செய்த கடுமையான செயல்முறை பின்பற்ற போவதில்லை அதுவும் NBC கொடுக்கும் வலுவூட்டப்பட்ட கற்காரை கல் கட்டிட வடிவமைப்பு வழிமுறைகள் பயன்படுத்துவது இல்லை இப்பொழுது சாதாரண எளிமையான கட்டிடம் என்றால் என்ன செங்குத்து அல்லது கிடைநிலை அமைப்பில் முறைகேடு ஏதும் இல்லை என்றால் அது எளிமையான கட்டிடம் இவை சிறிய அமைப்பு கொண்டு இருக்கும் X மற்றும் Y திசை சுவர்களில் நறுக்கு விசை சம மாக பகிர்ந்து இருக்கும் இப்படிப்பட்ட சூழலில் அமைப்பு எளிதாக இருக்கும்போது IS 4326 குறிமுறை நூலின்படி வடிவமைப்பு செய்யலாம் NBC அல்லது 1905 பரிந்துரைக்கும் கடினமான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டாம் IS 43262013 படி நிலநடுக்க மண்டலம் 234 மற்றும் 5 முக்கிய காரணி 1 1 5 பாகுபாடு BCD மற்றும் E என்று கட்டிடங்களின் பாகுபாட்டினை நினைவு கூரவேண்டும் IS 4326 கூறுவது என்ன என்றால் எளிமையான கட்டிடங்களை BCD அல்லது E பாகுபாடு கொண்டு வடிவமைக்கலாம் இவைகளே அதற்கு குறைந்த பட்ச தேவைகள் ஆகும் இதனை கொண்டு விரும்பத்தக்க நிலநடுக்க செயல்திறன் பெற முடியும் இங்கே சுவர்களின் நறுக்கு விசை என்ன என்பதோ அதனால் அவற்றை ஏற்று கொள்ள முடியுமா என்பதோ சரிபார்க்க தேவை இல்லை எளிமையான கட்டிடங்களின்வடிவமைப்பு மற்றும் விவர வரைபடம் பொறுத்தவரை இந்த தேவைகள் போதுமானது இதன் உடன் வேறு சில தனி சிறப்புகளை IS 4326 பரிந்துரைக்கிறது இங்கே சில முக்கியமான சிறப்புகளை மட்டும் காணலாம் இவை NBC மற்றும் IS 4326 நூலில் இடம்பெற்றுள்ளது இவைகள் பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஒரு எளிமையான கட்டிடத்தை வடிவமைக்கும் பொழுது இதனை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் முதல் தேவை காரையின் கலப்பு அளவு எளிமையான கட்டிடத்தை வடிவமைக்கும் பொழுது கடினமான கணக்கிடுதல் செய்யப்போவதில்லை அதனால் ஒரு சில குறைந்தபட்ச கட்டுமான பரிந்துரைகளை பின்பற்ற வேண்டும் அதனால் நமக்கு தேவையான விரும்பத்தக்க செயல் திரன் நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் கிடைக்கும் சிக்கலான அமைப்பு முறையில் இத்தகைய குறைந்தபட்ச கட்டுமான பரிந்துரைகளை கொண்டு விரும்பத்தக்க நடத்தைகள் கட்டிடம் மேற்கொள்ளும் என்று கூற முடியாது காரையின் கலப்பு மற்றும் நொறுக்கு வலிமைக்கு முதலில் பரிந்துரை இருக்கிறது ஒரு பகுதியின் நொறுக்கு வலிமை 7 MPa விற்கு குறைவாக இருக்க கூடாது IS 1905 படி செங்கல் 3 5MPa 5 MPa தரத்தில் இருக்க வேண்டும் அதே சமயம் IS 4326 நூலின்படி வடிவமைத்தால் 7 அல்லது அதற்கு மேல் உள்ள தரத்தை பயன் படுத்த வேண்டும் அதேபோல் உயர்தர காரை கலப்பு உபயோகிக்க வேண்டும் IS 4326 குறிமுறை நூலில் உள்ள அனைத்து பரிந்துரைகளும் கட்டிடத்தின் பாகுபாடு மற்றும் அமைந்து இருக்கும் மண்டலத்தை சார்ந்தது இதில் நாம் காண்பது NBC தேசிய கட்டிட குறிமுறை நூலில் உள்ள அட்டவணை 15 ஆகும் காரை கலப்பு பொறுத்தவரை IS 4326 பரிந்துரை செய்யப்பட்ட மேற்கோள்களை காணலாம் உயர்தர நில நடுக்க மண்டலத்தில் அதாவது E மற்றும் D பிரிவில் H1 ரக காரை கலப்பு M1 மற்றும் M2 ரக காரை கலப்பு உபயோகிக்க வேண்டும் அதற்கு கீழ் M3 மற்றும் L1 L2 ரக காரை கலப்பு இருக்கிறது குறைந்தபட்ச நில நடக்க எதிர்க்க மற்றும் குறைந்தபட்ச இறுக்க வலிமை அடைவதற்கு இவற்றை பயன்படுத்த முடியாது அதனால் பொருளின் தரம் எந்த வகை காரை கலப்பு மற்றும் குறைந்தபட்ச இறுக்க வலிமை அனைத்தையும் சரியாக தேர்வு செய்ய வேண்டும் அடுத்து கட்டிடத்தின் அமைப்பு எளிமையாக வைக்க வேண்டும் சிக்கலான அமைப்பு முறை எடுக்கும் பொழுது தேவையற்ற விருப்பம் இல்லா நடத்தை ஏற்படும் அதனால் அதனை எதிர்க்கும் பகுதி கவனமாக குறிப்பிட்ட தேவை கொண்டு சரிபார்த்து வடிவமைக்க வேண்டும் இவ்வாறு நடக்காமலிருக்க திறப்புகளின் அளவு அதன் பங்கீடு போன்ற சில பரிந்துரைகள் இருக்கிறது சுவர்களைப் பொறுத்தவரை திறப்பு எங்கே தொடங்கி எங்கே முடியவேண்டும் என்று பரிந்துரை இருக்கிறது சுவருக்கு அருகில் எதிர்க்கும் பகுதி இல்லை என்றால் அங்கே தொடர்ச்சி இல்லா நிலை உருவாகி அதன் மூலம் முறுக்கு விசை ஏற்படலாம் திறப்புகளுக்கு இடையே உள்ள குறைந்தபட்ச இடைவெளி என்ன என்பதும் கவனிக்க வேண்டும் திறப்புகளுக்கு இடையே குறைந்த எதிர்க்கும் பகுதி இருந்தால் அது பெரிய திறப்பு என்று கருதப்படும் இது ஏற்கத்தக்கது அல்ல அதனால் திறப்புகளுக்கு இடையே உள்ள குறைந்தபட்ச இடைவெளி மற்றும் சுவரிலிருந்து உள்ள இடைவெளி அனைத்தும் பரிந்துரை செய்ய படுகிறது இதனை அட்டவணை 16 இல் காணலாம் இவை கட்டிடத்தின் பாகுபாடு BC D மற்றும் E மற்றும் அதனுடைய பரிமாணம் சார்ந்து இருக்கும் ஒரு எளிமையான கட்டிடம் நிலநடுக்கத்தை எதிர்ப்பதற்கு இந்த பரிந்துரை வைக்கப்படுகிறது அடுத்த முக்கிய கூறு வலுப்படுத்துவதற்கு தேவையான இடையீடு தரமான பொருள் பயன்படுத்தும் போது நல்ல செயல் திறன் கிடைக்கும் இரண்டாவது ஒட்டு மொத்த கட்டமைப்பு கட்டமைப்பு மற்றும் திறப்பு இரண்டிற்கும் சில கட்டுப்பாடு இருக்கிறது இதன் மூலம் பொருளின் தரம் கட்டமைப்பு மற்றும் நிலநடுக்கம் சார்ந்த வலுவூட்டல் ஏற்பாடு மூன்றும் கவனிக்கப்பட்டது ஏற்கனவே நம்மிடம் கட்டமைப்பு இருக்கிறது மேற்கூறிய அனைத்தையும் கூடுதலாக கவனித்தால் நிலநடுக்கத்தின் போது கட்டிடம் நன்றாக நடக்கும் இவை மறுபடியும் கட்டிட பாகுபாட்டை சார்ந்தே இருக்கிறது இங்கே இரண்டு வகை கட்டிடங்கள் பற்றி மட்டும் கண்டோம் ஒன்று தட்டையான வலுவூட்ட பட்ட கற்காரை தளங்கள் கொண்ட கட்டிடம் மற்றொன்று பொதுவாக பயன்படுத்தப்படும் சரிவான மேல் கூரை கொண்ட வலுவூட்டபட்ட கற்காரை தளங்கள் ஆகும் இடது பக்க வரை படத்தில் வலுவூட்ட பட்ட கற்காரை நில நடுக்க கட்டுகளை பற்றிய குறைந்தபட்ச தேவைகள் இங்கே இரண்டு கட்டுகள் காணமுடிகிறது ஒன்று சன்னல் கட்டு தொடர்ச்சியான சன்னல் கட்டு மற்றொன்று தரைத்தளத்தில் அல்லது கூரையில் இருக்கும் கட்டு மூன்றாவது அடிப்பீட கட்டு எந்த இடத்தில் இடப்பெயர் மண்டலம் இருக்கிறதோ முக்கியமாக சுவர்களின் அடிப்பகுதியில் அடிப்பீட கட்டு இருக்கும் மேலே செல்ல செல்ல திறப்புக்கு அருகில் அதனுடைய குறுக்கு வெட்டு பரப்பளவு மாறுவதால் இடப்பெயர் மண்டலம் உருவாகிறது இங்கே இடப்பெயர் மண்டலம் இருப்பதால் திறப்புக்கு மேலே சன்னல் கட்டு கொடுக்கப்படுகிறது அனைத்து திறப்புகளும் ஒரே அளவில் வைக்க வேண்டும் அதன் மூலம் தொடர் கற்காரை சன்னல் கட்டு கொடுக்க முடியும் இறுதியாக கிடைநிலை மற்றும் செங்குத்து எதிர்க்கும் பகுதி வரும் மண்டலத்தில் கிடைநிலை மேல் கூரை கட்டு தர வேண்டும் குறைந்த பட்சம் மூன்று கட்டுகள் தர வேண்டும் அதனைக் கொண்டு கல் கட்டிட அமைப்பு விரும்பத் தக்கவாறு நடந்து கொள்ளும் பன்மாடி கட்டிடத்தில் அதாவது இரண்டு அல்லது மூன்று மாடி கொண்ட கட்டிடத்தில் சன்னல் கட்டு மற்றும் அதன் உடன் சேர்ந்து நிலைப்படி கட்டு தரவேண்டும் இது ஜன்னல் இருக்கும் இடத்தில் தர வேண்டும் இப்பொழுது அங்கே கதவு இருந்தால் தொடர் நிலைப்படி கட்டு கொடுப்பது கடினமாகும் அதனால் எங்கே கொடுக்க வேண்டும் என்று யோசித்து முடிவு செய்ய வேண்டும் சிறந்த சூழல் என்பது நான்கு கட்டுகள் அதாவது அடிப்பீட கட்டு நிலைப்படி கட்டு சன்னல் கட்டு மற்றும் தரைத்தளத்தில் அல்லது கூரையில் இருக்கும் கட்டு plinth band sill ban lintel band and roof band or floor band இல்லையெனில் குறைந்தது சன்னல் கட்டு மற்றும் அடிப்பீட கட்டு தர வேண்டும் கூரையில் இருக்கும் கட்டு விட்டத்தை சார்ந்தது குறைவான பாகுபாடு கொண்டு B ரக கட்டிடங்கள் கூட சன்னல் கட்டு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் இது தொடர் சன்னல் கட்டு இதனை வடிவமைப்பில் வரும் விட்டம் கொண்டு குழப்பக் கூடாது விட்டத்தின் வடிவமைப்பில் திறப்பு வரும் இடங்களில் உள்ள வலுவூட்டத்தை கணக்கில் கொண்டு அதில் வரும் செங்குத்து சுமைகளை மதிப்பிட வேண்டும் இதன் மூலம் சன்னல் கட்டு தொடர் நிலை கொண்டு வடிவமைக்க படுகிறது கிடைநிலை கட்டுகளை பொறுத்தவரை இவை வலுவூட்டும் தருவதற்கு கொடுக்கப்படும் அமைப்பு முறை அடுத்து இங்கே இருக்கும் செங்குத்து கம்பிகளை கவனித்தால் இவை சுவர்களின் மூலையில் மற்றும் திறப்புகளின் முடிவில் கொடுக்க படுகிறது சுவரின் மூலையில் மற்றும் சந்திப்பு T அல்லது H சந்திப்பு அல்லது இரண்டு விசை எதிர்க்கும் சுவர்களில் சந்திப்பு இருக்கும் இடத்திலெல்லாம் இந்த செங்குத்து கம்பி தர வேண்டும் இவற்றை அடிப்பீட கட்டு முதல் சன்னல் கட்டு அடுத்து கூரையில் இருக்கும் கட்டு வரை தொடர்ச்சியாக தரவேண்டும் தேவைப்பட்டால் அடுத்த மாடிக்கு எடுத்து செல்லவேண்டும் இந்த கம்பிகள் சுவர்களின் மூலை திறப்பு இருக்கும் ஓரம் கதவு ஓரம் மற்றும் சந்திப்பு போன்று அனைத்து இடத்தில் தரவேண்டும் சரிவான கூரை இருக்கும் கட்டிடத்தை பரிசோதிக்கும்போது அனைத்து வகை கட்டுகள் மற்றும் செங்குத்து கம்பி கண்டிப்பாக தர வேண்டும் ஒரு கட்டிட அமைப்பின் மேற் கூரை பகுதியில் கல் கட்டிடத்தின் ஒரு பகுதி முக்கோண பரப்பளவில் இருக்கும் இது உயர்ந்த கல் கட்டிட கட்டுமானம் ஆகும் அதனால் சமநிலை இல்லா பழுதடைவு ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு இதனை தடுப்பதற்கு கோம்பைச் சுவர் முக்கோணச்சுவர் கட்டு கொடுக்கலாம் இதன் மூலம் அந்த முக்கோண பரப்பளவில் சமநிலை இல்லா பழுதடைவு ஏற்படாது ஜன்னல் கட்டுக்கு கூடுதலாக மேற்கூரையில் கோம்பைச் சுவர் முக்கோணச்சுவர் கட்டு தர வேண்டும் மேற்கூரை கட்டுமுக்கோணச்சுவர் கட்டில் ஏற்படும் சமநிலை இல்லா பழுதடைவை தடுக்கும் அடுத்து நாம் கவனிக்க வேண்டியது மேற்கூரை கட்டுகளுடன் சேர்ந்து பக்கவாட்டு குறுக்குச்சட்டம்கொடுக்க வேண்டும் இதன் மூலம் தூலக்கட்டு தனித்தனியாக இடப்பெயர்தலை தடுக்கலாம் கட்டிடத்தின் பாகுபாடு கொண்டு இந்த அனைத்து தேவைகளும் பரிந்துரைக்கப்படுகிறது குறிப்பாக E பாகுபாட்டின் கீழ் வரும் கட்டிடங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது D மற்றும் E பாகுபாட்டின் கீழ் வரும் கட்டிடங்களுக்கு எங்கெல்லாம் திறப்பு அல்லது துளைகள் வருகிறது வருகிறதோ அங்கு வலுவூட்டல் தர வேண்டும் கல்கட்டிட சுவரில் எப்பொழுதெல்லாம் திறப்பு வருகிறதோ அதன் ஓரங்களில் அழுத்த செறிவு அதிகமாக இருக்கும் அதனால் அந்த இடங்களில் நறுக்க பிளவு ஏற்படும் அதனால் அதனை சுற்றி இழுவிசை எதிர்க்கும் பொருளை கொடுக்க வேண்டும் இதன் மூலம் அங்கே ஏற்படும் பிளவுகளை தடுக்கலாம் இதன் காரணமாக திறப்பு இருக்கும் இடங்களில் வலுவூட்டப்பட்ட கற் காரை பாகங்கள் கல்கட்டிட அமைப்பில் தருகிறோம் ஒரு பக்கம் சாரம் மறுபக்கம் கற் காரை தருவதால் இவை இரண்டும் மாறி மாறி இணைந்து கொண்டு இடைப்பூட்டு உருவாவது எளிதாக இருக்கும் திறப்பு இருக்கும் கல்கட்டிட அமைப்புகளுக்கு மற்றும் உயர்ந்த நில நடக்க மண்டலங்கள் இருக்கும் D E பாகுபாட்டின் கீழ் இருக்கும் கட்டிடங்களை வலுவூட்டம் செய்வதற்கு இவை முக்கிய தேவை ஆகும் குறிமுறை நூல் எத்தனை அளவு வலுவூட்டல் தரவேண்டும் என்று பரிந்துரைக்கிறது கட்டிடங்கள் எந்த பாகுபாட்டின் கீழ் வருகிறது BCD அல்லது E என்று கணக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு கட்டுகள் மற்றும் குறிமுறை நூலின் படி வலுவூட்டல் தர வேண்டும் தொடர்நிலை கட்டுகளுக்கு ஏற்றவாறு சுவரின் அகலம் 75 mm உயரம் 75mm அல்லது அகலம் 75mm மற்றும் உயரம் 150mm என்று வகுத்துக் கொள்ளலாம் இங்கே இருக்கும் வரைபடத்தில் இரண்டு வெட்டுமுகம் a மற்றும் b இருக்கிறது இரண்டும் 75 மற்றும் 150 மில்லிமீட்டர் ஆகும் 75 மில்லிமீட்டர் இருக்கும் சுவர் இரண்டு கம்பிகள் இருக்கிறது 150 மில்லி மீட்டர் இருக்கும் சுவர் நான்கு கம்பிகள் கொண்டிருக்கிறது இந்த இரண்டு பாகுபாட்டிற்கு தேவையான கம்பிகள் அதன் உடைய விட்டம் அட்டவணையில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது வலுவூட்டப்பட்ட கற்காரை கட்டுகளின் வெட்டுமுக விரிவுரை வரை படம் மற்றும் அதனுடைய அமைப்பு முறை இந்த காட்சி வில்லையில் காணலாம் இவை அடிப்பீட கட்டு நிலைப்படி கட்டுமேற்கூரை கட்டு மற்றும் சன்னல் கட்டு போன்ற பட்டை பகுதிகளுக்கு இவை பொருந்தும் வளைமை எதிர்க்கும் பகுதிகளுக்கு இவை பொருந்தாது இவை கல் கட்டிடத்தில் ஏற்படும் பக்கவாட்டு விசைகளை எதிர்க்கும் இழுவிசை பகுதிகளாகும் இவை திருப்புமையை எதிர்க்காது இறுதியாக செங்குத்து வலுவூட்டம் எந்த வகையில் கல்கட்ட கட்டுமானமாக திட பகுதி உள்ளீடற்ற கற் காரை தொகுதி காரை தொகுதி அல்லது உள்ளீடற்ற களிமண் தொகுதி என்று எதுவாக இருந்தாலும் அதற்கேற்றவாறு குறிமுறை நூல் பரிந்துரை செய்கிறது அதனால் பயன்படுத்தும் கல் கட்டிட அமைப்பை பொருத்து செங்குத்து வலுவூட்டல் தேவைப்படுமா இல்லையா என்று முடிவு செய்ய வேண்டும் திட சுவர் என்றால் அதனுடைய முழு உயரத்திற்கும் வலுவூட்டல் வைத்து அடைப்புச்சாந்து பூச வேண்டும் இந்த வரைபடத்தில் ஒற்றை செங்கல் சுவர் மற்றும் ஒன்றரை செங்கல் சுவர் உதாரணத்திற்கு காணலாம் இதில் செங்குத்து வலுவூட்டல் சந்திப்பு மற்றும் மூலைகளில் கொடுக்க பட்டிருப்பதை காணமுடிகிறது abcd மற்றும் e அமைப்புமுறையில் பரிந்துரைக்கப்படும் மாற்று அடுக்குகளை பார்க்கலாம் மாற்று அடுக்கில் செங்குத்து எதிராக இருக்க வேண்டும் அதனால்தான் 1 3 5 மற்றும் 2 4 6 அடுக்கு வெவ்வேறு அமைப்புகளை கொண்டிருக்கிறது ஒவ்வொரு எடுத்துக் காட்டிலும் ஒற்றைப்படை மற்றும் இரட்டை படை அடுக்கு காண முடிகிறது ஒற்றை செங்கல் சுவர் என்றால் எவ்வாறு அதனை உடைத்து அதனுள் ஒரு செங்குத்து கம்பி கொடுக்கும் அளவிற்கு வெற்றிடம் உருவாக்கி அடைப்புச்சாந்து தர வேண்டும் என்று இங்கு காணலாம் அதற்கடுத்து மாற்று அடுக்கு வருகிறது L சந்திப்பில் ஒற்றை படை மற்றும் இரட்டை படை கொடுக்க வேண்டும் ஒற்றை செங்கல் சுவர் மற்றும் ஒன்றரை செங்கல் சுவர் என்று மென்மேலும் தொடரலாம் இவை கட்டிடத்தின் பாகுபாடு BCDE வலுவூட்டல் இன் எண்ணிக்கை மற்றும் அளவு சார்ந்து இருக்கும் இந்த பரிந்துரை செங்குத்து பட்டை தூண்களுக்கு மட்டும்தான் இதனை வலுவூட்டப்பட்ட கற்காரை திருப்பமை எதிர்க்கும் தூண்களுக்கு பரிந்துரைப்பது அல்ல இவைகளுக்கு பரிந்துரை செய்யப்படுவது ஒரு கம்பி மட்டும் அதனை அடைப்புச்சாந்து கொண்டு தர வேண்டும் அனைத்து செங்குத்து கம்பிகளும் கிடைநிலை கட்டுகளுடன் இணைக்கப்பட வேண்டும் இதன் மூலம் தொடர்ச்சியான வலுவூட்டல் கொடுத்து கல் கட்டிட அமைப்பு வரையறுக்க முடியும் இத்துடன் பகுதிகளின் வடிவமைப்பு மற்றும் நில நடுக்க வடிவமைப்பு சார்ந்த பகுதிகள் முடிவடைகிறது IS 4326 நூலின் படி கட்டிட வடிவமைப்பு செய்யாத பொழுது அதனை சார்ந்த பரிந்துரைகளையும் கண்டோம் அடுத்து வரும் விரிவுரையில் ஒற்றை அடுக்கு இரண்டடுக்கு மற்றும் பல அடுக்கு கட்டிடங்களின் வடிவமைப்பை one and two storey one and multi storied building design காணலாம் நன்றி வணக்கம்